புரதம் மற்றும் லிகெண்ட் டாக்கிங் செயல் முறையின் போது சிந்திக்க வேண்டிய இரண்டு வெவ்வேறு அம்சங்கள் உள்ளன இதன் முக்கிய வரம்புகளில் ஒன்று தேடல் அல்காரிதம் தேடல் அல்காரிதம் என்றால் என்ன மாணவர் இது தேடல் போஸ்களைக் கண்டுபிடிக்கும் போஸ்கள் ஏனென்றால் புரதமானது அதிக எண்ணிக்கையிலான போஸ்களை உருவாக்கக்கூடும் என்பதால் அவை செயலில் உள்ள தளங்களை உள்ளடக்கியது டைஹெட்ரல் கோணங்களின் மாற்றத்தையும் கூட பெரிய அளவிலான கன்பர்மேஷன்களில் காணலாம் எனவே எது சிறந்தது என்பதைப் பார்த்தால் முதலில் லிகெண்ட் தொடர்பு கொள்கிறது மற்றும் இரண்டாவது அம்சம் ஸ்கோரிங் செயல்பாடு லிகெண்ட் புரதத்துடன் எவ்வாறு தொடர்பு கொள்ள வேண்டும் அல்லது இந்த லிகெண்ட் என்பது லிகெண்ட் இரண்டை விட சிறப்பாக செயல்படுகிறது என்று எவ்வாறு அளவிடுவது எனவே புரதம் மற்றும் லிகெண்ட் இடையே உள்ள பிணைப்பை தீர்மானிக்க ஒரு ஸ்கோரிங் செயல்பாடு இருக்க வேண்டும் இரண்டு அம்சங்கள் உள்ளன ஒன்று போஸ் மற்றும் இரண்டாவது ஸ்கோரிங் இது பிணைப்பின் வலிமையை தருகிறது தேடல் அல்காரிதத்தை பார்த்தால் பல்வேறு தேடல் இடங்கள் உள்ளன புரோட்டீன் லிகெண்ட் டாக்கிங் எடுத்துக் கொண்டால் அது பல டிகிரி ஃப்ரீடத்தை உள்ளடக்கியது புரதம் லிகண்டோடு தொடர்பு கொள்ளும்போது பல்வேறு டிகிரி ஃப்ரீடம் என்ன இதனை டிரான்ஸ்லேஷனில் பார்க்கலாம் டிரான்ஸ்லேஷனுக்கு எத்தனை டிகிரி ஃப்ரீடம் 3 டிகிரி ஃப்ரீடம் x y z 3 டிகிரி ஃப்ரீடத்தை காணலாம் இதேபோல் 6 டிகிரி ஃப்ரீடம் உள்ளது என்றால் 3 ரொட்டேஷன்களைக் காணலாம் ஃப்ரீடத்தின் கன்பர்மேஷன் அளவைக் சுழற்சிகள் இருந்தால் கன்பர்மேஷன் மாற்றங்களைக் காணலாம் எங்கு அல்லது எத்தனை இடங்களில் சுழற்சிகளைக் கொண்டிருக்கலாம் என்பதைப் பொறுத்து பல கன்பர்மேஷன் மாற்றங்கள் உள்ளன கரைப்பானைப் பார்த்தால் கரைப்பான் புரத லிகெண்ட் ஜியாமெட்ரியில் குறிப்பிடத்தக்க பங்கைக் கொண்டிருக்க வேண்டும் எனவே இந்த விஷயத்தில் ஒரு பெரிய தேடல் இடம் வேண்டும் ஒரு தேடல் அல்காரிதம் பெற வேண்டும் என்றால் இது பிணைப்பு நிலையில் ஒரு மூலக்கூறின் எந்தவொரு குறிப்பிட்ட கன்பர்மேஷனிற்கு பல்வேறு போஸ்களையும் வெவ்வேறு ஓரியண்டேஷன்களையும் உருவாக்க வேண்டும் இது பல்வேறு ஓரியண்டேஷன்களை உருவாக்க முழு தேடல் இடத்தையும் அனுமதிக்கிறது எடுத்துக்காட்டாக எளிய அமினோ அமிலங்களை கண்டால் ஒரு சுழற்சியில் 360 டிகிரிக்கு அவை 0 வைக்கலாம் இரண்டில் ஒன்று இருந்தால் இரண்டாவது முறையாக சுழலும் ஆனால் நீண்ட நேரம் எடுக்கும் நேரத்திற்கும் தேடல் இடத்திற்கும் இடையில் ஒரு பரிமாற்றம் உள்ளது அதிக நேரம் இருந்தால் அதிகத் தேடல் இடம் கிடைக்கும் குறைந்த நேரம் இருந்தால் குறைந்த தேடல் இடம் கிடைக்கும் எனவே இந்த விஷயத்தில் வெவ்வேறு தேடல் இடத்தைப் பெறுவதற்கான ஸ்மார்ட் அல்காரிதம் மற்றும் பல்வேறு போஸ்கள் இருக்க வேண்டும் இது செய்ய விரும்பும் டாக்கிங் வகையைப் பொறுத்தது சில சமயங்களில் முன்பு விவாதித்த புரதம் லிகெண்ட் தெரிந்தால் டாக்கிங் இங்கே குறியீடாக இருக்கிறது இது ஒரு கடினமான டாக்கிங்கிற்கு பயன்படுத்தப்படுகிறது இந்த விஷயத்தில் புரதத்தின் போஸ் சரியானது எனவே புரத போஸில் எந்த மாற்றமும் செய்யத் தேவையில்லை போஸை அப்படியே வைத்திருக்கலாம் பின்னர் சரியான திசைதிருப்பக்கூடிய வெவ்வேறு ஓரியண்டேஷன்கள் மற்றும் பல்வேறு கன்பர்மேஷன்களை செய்கிறோம் மேலும் ஒவ்வொரு கன்பர்மேஷனிலும் லிகெண்ட் கடுமையானவை மற்றும் புரதமும் கடினமானது மற்றும் டாக்கிங்கை காணலாம் டிரன்ஸ்லேஷனல் ரோடேஷனல் டிகிரி ஃப்ரீடத்தின் அடிப்படையில் புரதங்களைப் பொருத்தி டாக்கிங் செய்யும் பொழுது பல்வேறு கன்பர்மேஷன்களின் அடிப்படையில் கிடைக்கும் ஆற்றலை காணலாம் இந்த இடத்தில் ஒரு புரதமும் ஒரு லிகெண்டும் ஒன்றிணையும் பொழுது லிகெண்ட் பல்வேறு கன்பர்மேஷன்களுடன் இணையும் பொழுது ஸ்கோர் கிடைக்கும் நெகிழ்வான டாக்கிங் என்றால் என்ன இந்த விஷயத்தில் பெயரே இது நெகிழ்வானது என்று கூறுகிறது இந்த விஷயத்தில் செயலில் உள்ள தளத்தில் புரதத்தின் மாற்றத்தை மாற்றலாம் லிகெண்டின் வெவ்வேறு கன்பர்மேஷன்களை புரத உள்ளமைவுடன் ஒப்பிட்டு பல்வேறு கன்பர்மேஷன்களை செய்ய நிறைய நேரம் எடுக்கும் மாணவர் புரதம் புரதம் அதிக நேரம் எடுக்கும் லிகெண்ட் குறைந்த நேரம் எடுக்கும் ஏனெனில் இது மிகச் சிறிய மூலக்கூறு மற்றும் பல ரிங்குகள் உள்ளன எனவே இந்த விஷயத்தில் இப்போது அதிக சுழற்சிகள் உள்ளன ஆனால் புரதங்களில் உள்ள ஒவ்வொரு அமினோ அமில ரெசிடியூஸ்களையும் கூட சரியாக எடுத்துக்கொள்ள முடியும் மேலும் செயலில் உள்ள 5 ரெசிடியூஸ்களுக்கு கூட பல டிகிரி ஃப்ரீடம் உள்ளது எனவே இந்த விஷயத்தில் பல்வேறு கன்பர்மேஷன்கள் உள்ளன இந்த அனைத்து போஸ்களையும் மற்றும் கன்பர்மேஷன்களையும் சாம்பிளிங்காக கொள்ளக்கூடிய அல்காரிதம்கள் தேவை அதன் மூலம் முறையாக தேடலாம் 3 ரொட்டேஷன் இருந்தால் எல்லா இடங்களையும் அறிந்துக்கொள்ள ஒரு டிகிரி தேவை ஒரு சந்தர்ப்பத்தில் 360 டிகிரிக்கு செல்ல வேண்டும் இரண்டாவதாக 360 டிகிரி அல்லது 360 ஐ 360 ஆக பெருக்கி 360 ஆல் 360 ஆல் 3 மடங்காக முழு இடத்தையும் முடிக்க அல்லது ஒரு டிகிரிக்கு பதிலாக 5 டிகிரி அல்லது 10 டிகிரி பயன்படுத்தலாம் ஒன்றுக்கு பதிலாக 10 க்கு முறையாக செய்ய முடியும் பின்னர் 360 36 மடங்கு 36 ஐ 36 க்கு 36 ஆக பெறலாம் 4 அல்லது 5 ஐ பெரிதாக வைத்திருந்தால் தானாகவே எண்ணிக்கை முறையாக அதிகரிக்கும் ஒரு லிகெண்ட் உள்ளது என்பதை தீர்மானிக்க அதிகமானது ஆகும் கன்பர்மேஷன்னை மாற்றி பொருத்தி அவற்றின் ஸ்கோர்களை பெறலாம் இவை சாத்தியமான நிகழ்வுகள் என்பதை காணலாம் மேலும் புரதத்தின் குறிப்பிட்ட கன்பர்மேஷனுடன் லிகெண்ட் தொடர்பு கொள்ளக்கூடிய போஸ் இது என்பதை சரியாக தீர்மானிக்க முடியும் இது சாம்பிளிங்கின் கிரானுலாரிட்டியைப் பொறுத்தது எவ்வளவு முறை டிவியேஷன்ஸ் என்றால் எவ்வளவு டிகிரி மாற்ற முடியும் எனவே எத்தனை முறை தேடலைச் செய்ய வேண்டும் என்பதைப் பொறுத்தது அது எல்லாம் குறைந்த டைமென்ஷனின் சிக்கல்களுக்கு மட்டுமே சாத்தியமாகும் இரண்டு விஷயங்கள் இருந்தால் 3 சுழற்சிகளை செய்யலாம் பல சுழற்சிகள் இருந்தால் அது சாத்தியமில்லை ஏனென்றால் இது அதிக நேரம் கொண்டு பல்வேறு டிகிரி ஃப்ரீடத்தை எடுத்துக் கொள்ளும் எனவே இதனை தவிர்ப்பதற்கு விரும்பினால் தோராயமாக 1 10 20 50 60 ஐயும் செய்யலாம் இந்த ஸ்டோக்காஸ்டிக் தேடலை தோராயமாகப் பார்த்தால் பொருத்தமாக மாற்றங்களைச் சேர்த்து கண்டுபிடிக்கலாம் இது சாத்தியமா அல்லது இரண்டாவதாக அதைச் செய்து பின்னர் அதன் சாத்தியத்தைக் காணலாம் இந்த இரண்டிற்கும் இடையில் மூன்றில் ஒன்றாகும் இந்த மூன்றில் ஒரு பகுதியை இந்த இடத்தில் வைக்கலாம் பின்னர் 3 ஐ அடிப்படையாகக் கொண்ட நான்காவது ஒன்றாகும் எனவே இந்த விஷயத்தில் மில்லியன் கணக்கான முறைகளைச் செய்வதற்குப் பதிலாக ஆயிரக்கணக்கான மடங்கு குறைக்க முடியும் இது ஸ்டோக்காஸ்டிக் தேடல் என்று அழைக்கப்படுகிறது சிஸ்டமேட்டிக் மற்றும் ஸ்டோக்காஸ்டிக் தேடலுக்கான சரியான முடிவுகளை ஆராய்ந்தால் அதிக விலகலைக் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் நிச்சயமாக ஒரு விலகல் உள்ளது சிஸ்டமேட்டிக் தேடலுடனும் ஸ்டோக்காஸ்டிக் தேடலுடனும் பெறப்பட்ட தோற்றங்களுக்கு இடையே அதிக வித்தியாசம் இல்லை இங்கே இது சீரற்றது மற்றும் விளைவு மாறுபடும் ஏனெனில் 100 கன்பர்மேஷன்னை பயன்படுத்தினால் சில டேட்டாகளின் பிணைப்பை பெறலாம் இதற்கு அருகில் உள்ள 100 ஐ பயன்படுத்தினால் ஒரே சாம்பிளிங்காக இருக்காது விளைவு என்பது சாம்பிளிங்கையும் இடத்தையும் பொருத்து மாறுபடும் வெற்றிகரமான விளைவை மேம்படுத்தி பெறுவதற்கு இந்த முறையினை திரும்பவும் செய்யலாம் எடுத்துக்காட்டாக ஒரு மில்லியன் முறைக்கு பதிலாக 10000 முறைக்கு சென்றால் இதன் விளைவு ஒரு மில்லியன் மடங்குக்கு ஒத்ததாக இருக்கும் அது நல்லது இல்லையென்றால் மற்றொரு வாய்ப்பை மாற்ற முடியாது இந்த சமயங்களில் 3 நல்லதல்ல எனவே ஒன்றை தேர்வு செய்யலாம் நான்காவது என்பது மூன்றுக்கும் நான்கிற்கும் இடையிலுள்ள மதிப்பாகும் பின்னர் 5 என்பது 4 மற்றும் 5 க்கு இடையில் வேறு சில கன்பர்மேஷன்களை ஒதுக்க முடியும் என்பதை தீர்மானிக்க உதவ முடியும் அதிக டைமென்ஷனின் சிக்கல்களுக்கான சாத்தியத்தை இங்கே தீர்க்க முடியும் பல சுழற்சிகள் இருந்தால் இந்த ஸ்டோக்காஸ்டிக் தேடல் விஷயத்தில் வெவ்வேறு கன்பர்மேஷன்களை மேப்பிங் செய்ய முடியும் சிஸ்டமேட்டிக் தேடலுக்கும் ஸ்டோக்காஸ்டிக் தேடலுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன மாணவர் இது சீரற்றது ஸ்டோக்காஸ்டிக் சீரற்றது சிஸ்டமேட்டிக் முழுமையானது ஏனெனில் சிஸ்டமேட்டிக்கிற்க்கு எக்ஸாட் போஸை பெறலாம் இது லிகெண்ட்டை பிணைக்க விரும்புகிறது ஆனால் ஸ்டோக்காஸ்டிக் விளைவு மாறும் மற்றும் சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங்கின் தன்மையைப் பொறுத்தது கோணத்தை மாற்ற வேண்டும் மீண்டும் மாற்றக்கூடிய வெற்றியின் வாய்ப்பை மேம்படுத்த சிஸ்டமேட்டிக் குறைந்த டைமென்ஷனில் மட்டுமே சாத்தியமாகும் ஆனால் இங்கே அதிக டைமென்ஷன்களுடன் செல்லக்கூடியதுஸ்டோக்காஸ்டிக் உதாரணமாக ஆட்டோடாக் நாற்பது டைமென்ஷனின் தேடல் ஆகும் ஆகவே ஸ்டோக்காஸ்டிக் தேடல் நோக்கமாகக் கொண்ட பல்வேறு அல்காரிதம் முன்மொழியப்பட்டுள்ளன அவைகள் சி சிமுலேட்டட் அன்னிலிங்க் அனெடிக் அல்காரிதம் தபு தேடல் ஹய்பிரீட் குளோபல் லோக்கல் தேடல் மற்றும் லாமர்கியன் GA அல்காரிதம் போன்றவையாகும் அவற்றில் இரண்டை மட்டும் விளக்குகிறேன் முதலாவது இங்கே சிமுலேட்டட் அன்னிலிங்க் முக்கியமாக வெப்பநிலையை அடிப்படையாகக் கொண்டு உருவகப்படுத்தப்படுகிறது இந்த விஷயத்தில் மூலக்கூறுக்கு அதிக அளவு டிகிரி ஆப் ஃப்ரீடம் உள்ளது ஆனால் எல்லா கன்பர்மேஷன்களும் எந்தவொரு ஸ்கோரிங் செயல்பாட்டிற்கும் பொருந்தாது அவற்றில் பெரும்பாலானவை ஸ்கோரிங் செயல்பாட்டைக் கடந்து செல்ல நிராகரிக்கப்பட்டது பிறகு வெப்பநிலையை குறைத்து குறைந்த டிகிரி ஆப் ஃப்ரீடம் சாம்பிலின் கன்பர்மேஷன் அளவை குறைத்தால் இது ஏற்றுக்கொள்ள பட்டதாகும் இறுதியாக குறைந்த தேடலில் வெப்பநிலையை குறைத்து குறைந்த எண்ணிக்கையிலான சாம்பிளிங்களைப் பெறலாம் லோக்கல் தேடலில் ப்ரோபபல் கன்பர்மேஷன்களை சிமுலேட்டட் அன்னிலிங்க் முறையை பயன்படுத்தி பெறலாம் மற்றொன்று குறைவாக பயன்படுத்தப்படும் மரபணு அல்காரிதம் ஆகும் மரபணு அல்காரிதம் என்பது குளோபல் தேர்வுமுறை சிக்கல்களில் முக்கியமாகப் பயன்படுத்தும் டேட்டாவை சாம்பிளிங் காண்பதற்கான ஒரு ஸ்டோக்காஸ்டிக் அல்காரிதம் ஆகும் எனவே முதலில் ஒரு போஸ் எடுத்துக் கொண்டால் இனிஷியல் பாப்புலேஷன் தோராயமாக உருவாக்கப்படுகிறது ஒவ்வொரு குரோமோசோமும் ஒரு போஸைக் குறிக்கும் இந்த விஷயத்தில் பிணைப்பு நிலைகளை உருவாக்கும் பல தோற்றங்களின் ஸ்டோக்காஸ்டிக் எண்ணைக் கொண்டிருக்கலாம் பின்னர் டார்சினல் ஆங்கிள் அடிப்படையில் சில ஸ்கோரிங் செயல்பாடுகளை சரிபார்த்து மற்ற ஆற்றல்களின் இருப்பிடங்கள் அதிக ஸ்கோரிங்கில் உள்ளனவா என அறிந்து கொள்ளலாம் அதிக ஸ்கோரிங்கை உருவாக்கும் போஸ்களை இணைத்து புதிய போஸ்களை உருவாக்க முயற்சிக்கலாம் எனவே தோராயமாக உருவாக்கப்பட்ட போஸ்களை எடுத்துக்கொண்டால் அவற்றில் சில அதிக ஸ்கோரிங்கை கொண்டுள்ளன சில குறைந்த ஸ்கோரிங்கை கொண்டுள்ளன இவற்றை இணைத்து புதிய போஸை உருவாக்கலாம் பின்னர் புதிய போஸில் சில மியூடேக்ஷன்களை செய்து டார்சினல் ஆங்கிள்களை மாற்றி புதிய கன்பர்மேஷன்னை உருவாக்கி ஓரியன்டேஷனை சரி பார்க்கலாம் புதிய கன்பர்மேஷனில் ஸ்கோர் அதிகரிக்கிறதா அல்லது குறைகிறதா என்று பார்க்க வேண்டும் அதிகரித்தால் புதிய போஸ் உடன் பழைய போஸ்களை இணைத்து அடுத்த தலைமுறையை உருவாக்க வேண்டும் N தலைமுறையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் காணும் வரை இந்த முறையை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும் அதிக ஸ்கோரிங் போஸை அடையாளம் காணலாம் பல ஸ்டோக்காஸ்டிக் கன்பர்மேஷனுடன் தொடங்கி ஸ்டோக்காஸ்டிக் முறையில் அதிக ஸ்கோரிங் பெறலாம் அதிக ஸ்கோரிங்களை ஒன்றிணைத்து புதியதை உருவாக்கலாம் அதில் மியூடேக்ஷன்களை செய்து டார்சினல் ஆங்கிள்களை மற்றும் ரொட்டேஷன்களை மாற்றி புதிய ஸ்கோர்களை பெற்று பின்னர் இந்த அதிக ஸ்கோர் களை பயன்படுத்தி குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கண்டறிந்து அதன்மூலம் புதிய போஸ்களை அறிந்து கொள்ளலாம் இதேபோல் லிட்டரேச்சரில் பலவிதமான அல்காரிதம்கள் கன்பர்மேஷன் ஸ்பேஸ் ஐ கண்டறிவதற்கு உள்ளன புரத தளத்தில் லிகெண்ட்கள் தொடர்புகொள்வதற்கான சாத்தியமான இடம் என்ன ஒன்று டாக்கிங்கில் உள்ள இரண்டு முக்கியமான அம்சமாகும் மற்றொன்று சாம்பிளிங் ஆகும் மாணவர் சாம்பிளிங் மற்றும் ஸ்கோரிங் மற்றொன்று செயல்பாட்டை ஸ்கோரிங் செய்வது ஸ்கோரிங் செயல்பாட்டின் அர்த்தம் என்னவென்றால் ஸ்கோரிங் செயல்பாட்டிலிருந்து நீங்கள் என்ன தகவலைப் பெறலாம் என்பதைக் குறிப்பதாகும் மாணவர் வெவ்வேறு பிணைப்பு சக்தியில் வேறுபாடு எது சிறந்தது பைண்டிங் அபினிட்டியை துல்லியமாக கணக்கிடுவது மிகவும் சிறந்தது எடுத்துக்காட்டாக சில சேர்மங்கள் இருந்தால் அல்லது சில சேர்மங்களைத் தேர்ந்தெடுக்கும் விர்ச்சுவல் ஸ்கிரீனிங்கை போல் அப் செய்தால் அதன் செயல்பாடுகளை அடையாளம் காண முடியும் பிறகு அதன் செயல்பாட்டை அடிப்படையாகக் கொண்டு வரிசைப்படுத்தலாம் 10 கலவைகளில் இந்த ஸ்கோரிங் செயல்பாட்டை சரியாகப் பயன்படுத்தினால் அது எல்லா 10 க்கும் மதிப்புகளைக் கொடுக்கும் இன்ஆக்டிவ் போஸ்களை விட ஆக்டிவ் போஸ்களுக்கு ஸ்கோரிங் பெறலாம் எடுத்துக்காட்டாகவிர்ச்சுவல் ஸ்கிரீனிங்கில் 10 100 ஆக்டிவ் மற்றும் ஆயிரம் இன்ஆக்டிவ் ஸ்கோரிங் செயல்பாடு இருந்தால் ஆக்டிவ் இருக்க வேண்டிய வகையில் ஒரு ஸ்கோரிங் செயல்பாட்டை உருவாக்க முடியும் அதேபோல் ஸ்கோரிங் செயல்பாடுகளை சரிசெய்யலாம் பின்னர் இந்த ஸ்கோரிங் செயல்பாடு இன்ஆக்டிவ் போஸ்களுடன் ஒப்பிடும்போது ஆக்டிவ் போஸ்களை அடையாளம் காண பயனுள்ளதாக இருக்கும் எனவே ஸ்கோரிங் செயல்பாடுகளை எவ்வாறு உருவாக்குவது என்பதற்கு பல்வேறு வழிகள் உள்ளன ஒன்று எளிமையானது ஒரு புரதம் மற்றும் லிகெண்ட் ஸ்கோரிங் செயல்பாட்டில் இருப்பதாகவும் கருதினால் அந்த புரத லிகெண்ட் தொடர்பிற்கு என்ன எதிர்பார்க்கலாம் மாணவர் சேப் காம்ப்ளிமென்ட் சேப் காம்ப்ளிமென்ட் சரியான நிலையில் தொடர்பு கொள்ள வேண்டும் எனவே லிகெண்டிற்கு எதிர் புரதத்தில் குவிந்த அல்லது குழிவான இடத்தில் அவை நல்ல தொடர்புகளைக் கொண்டுள்ளன பின்னர் அந்த சேர்மங்களை இறுக்கமான பிணைப்புடன் உருவாக்க முடியும் ஒன்று வடிவம் மற்றும் கெமிக்கல் கம்பிளிமெண்டரி ஸ்கோர் எனவே அவற்றின் கம்பிளிமெண்டாரிடி தூரம் இருந்தால் அறியப்பட்ட கட்டமைப்புகளைப் பொறுத்து எம்பிரிகல் ஸ்கோரிங்குகளை செய்யலாம் அவை தொடர்பு ஆற்றல்களை அறியப்பட்ட மதிப்புகள் மற்றும் எம்பிரிகல் ஸ்கோரிங் மதிப்புகளிலிருந்து கணக்கிட உதவும் போர்ஸ் பீல்டு தொடர்பு ஆற்றல்களைப் பொறுத்து அதன் ஆற்றல்களுக்கு ஸ்கோரிங் வழங்கலாம் தொடர்புகளை கணக்கிடலாம் மற்றும் தொடர்புகளைப் பயன்படுத்தி சாத்தியமான லிகெண்ட் மற்றும் சாத்தியமான கூட்டமைப்பாக மாற்றலாம் அறிவு அடிப்படையிலான ஸ்கோரிங் பயன்படுத்தலாம் இந்த விஷயத்தில் லிகெண்ட் மற்றும் புரதம் இருந்தால் தொடர்புகளைக் காணலாம் மற்றும் தொடர்புகளை சாத்தியக்கூறுகளாக மாற்றலாம் இது ஆக்டிவ் மற்றும் இன்ஆக்டிவ் உடன் ஒப்பிட்டு அடையாளம் காண உதவும் ஸ்கோரிங் செயல்பாட்டின் திறன்கள் ஆகும் இரண்டாம் நிலை கட்டமைப்பு கணிப்பில் விவாதித்தபடி கன்சென்சஸ் ஸ்கோரிங்குகளைக் பல்வேறு வகையான ஸ்கோரிங் செயல்பாடுகளுடன் சரிபார்த்து இறுதியாக மற்றொரு ஸ்கோரிங் செயல்பாட்டை உருவாக்கலாம் வெவ்வேறு செயல்பாடுகளிலிருந்து ஒருமித்த கருத்தை எப்படி உருவாக்குவது போன்ற விவரங்களை இப்போது தெரிந்துகொள்ளலாம் முதலாவது வடிவம் மற்றும் கெமிக்கல் கம்பிளிமெண்டரி ஸ்கோர் எனவே இந்த விஷயத்தில் செயலில் உள்ள புரோட்டீன் தளம் மற்றும் லிகெண்ட் ஆகியவற்றின் குழிவை மேலும் இது எங்கு பொருந்தும் என்பதையும் காணலாம் இந்த விஷயத்தில் புரத மேற்பரப்பு சரியானது அவை பல்வேறு மண்டலங்களாகப் பிரிக்கப்பட்டுள்ள ஆக்டிவ் தளங்கள் மற்றும் இதிலிருந்து எத்தனை ஹைட்ரோபோபிக் இடைவினைகளை உருவாக்க முடியும் என்பதைக் காணலாம் மற்றும் லிகெண்ட் முழுமையாக அல்லது பகுதியாக இருக்கிறதா என்பதைப் பார்க்கலாம் அதேபோல் ஹைட்ரஜன் பிணைப்பு டோனாரில் புரதப் பக்கத்தில் எத்தனை டோனார்கள் மற்றும் லிகண்ட் பக்கத்தில் எத்தனை அக்சப்ட்டார்கள் மற்றும் வேறு வழியில் புரதப் பக்கத்தில் எத்தனை அக்சப்ட்டார்கள் மற்றும் லிகெண்ட் பக்கத்தில் எத்தனை டோனார்கள் என்று அறிந்துகொள்ள முடியும் புரத மேற்பரப்பு இருந்தால் மேற்பரப்புகளை பல மண்டலங்களாக பிரிக்கலாம் ஒவ்வொரு மண்டலத்திலும் உள்ள சிறிய லிகெண்ட்டை பிணைப்பு தளத்துடன் பொருந்துமா இல்லையா என்று அறிந்து கொள்ளலாம் ஹைட்ரஜன் பிணைப்பு டோனாரின் காம்ப்ளிமென்டாரிட்டியை புரதங்களில் உள்ள ஹைட்ரஜன் டோனார்கள் மூலம் அறிந்து கொள்ளலாம் ஒரு புரதத்தில் 10 ஹைட்ரஜன் பிணைப்பு டோனார்கள் மற்றும் லிகெண்ட்டில் பல ஹைட்ரஜன் பிணைப்பு டோனார்கள் இருந்தால் ஆனால் ஹைட்ரஜன் பிணைப்பு அக்சப்ட்டார் இல்லை என்றால் பொருத்த முடியுமா ஏனென்றால் ஹைட்ரஜன் பிணைப்பை ஏற்படுத்துவதற்கு ஹைட்ரஜன் பிணைப்பு டோனார்கள் இருந்தால் அங்கே அக்சப்ட்டார்கள் தேவை எனவே புரதப் பக்கத்தில் ஹைட்ரோபோபிக் ஹைட்ரஜன் பிணைப்பு டோனார்கள் ஹைட்ரஜன் பிணைப்பு அக்சப்ட்டார்கள் வெவ்வேறு வகையான தொடர்புகளைக் கொண்டுள்ளன மற்றும் லிகெண்ட் பக்கத்திலிருந்து பொருந்துமா இல்லையா என்பதைப் பூர்த்திசெய்கின்றன எனவே அவை பொருந்தினால் இந்த லிகெண்ட் ஒன்று லிகெண்ட் இரண்டை விட சிறந்தது என்று கூறலாம் அதேபோல் வடிவத்தின் அடிப்படையில் ஸ்கோரிங் அல்லது கெமிக்கல் காம்ப்ளிமென்டாரிட்டி ஸ்கோரிங்கை காணலாம் இரண்டாவதாக எம்பிரிகல் ஸ்கோரிங் இது எவ்வாறு செயல்படும் மாணவர் ஆற்றல் முதலில் லிகெண்ட்கள் அல்லாத பிணைப்பு உறவைப் பெற்றால் எடுத்துக்காட்டாக 100 லிகெண்ட்கள் இருந்தால் குறிப்பிட்ட இலக்கு சரியானது எனவே சோதனை ரீதியாக அறியப்பட்ட பிணைப்பு உறவை அறிந்து கொள்ளலாம் பல்வேறு அளவுருக்களைக் கணக்கிடலாம் டார்சன் எண்ணிக்கை ஹைட்ரஜன் பிணைப்புகளின் எண்ணிக்கை ஹைட்ரஜன் பிணைப்புகள் காரணமாக ஆற்றல் ஆகியவற்றைக் கணக்கிடலாம் மாணவர் சார்ஜிகள் காரணமாக ஆற்றல் அரோமடிக் இடைவினைகள் காரணமாக ஆற்றல் மற்றும் ஹைட்ரோபோபிக் பிற ஹைட்ரோபோபிக் இடைவினைகள் போன்ற பல்வேறு அளவுருக்களை கணக்கிட முடியும் ஏனென்றால் புரதம் இருப்பதால் பிணைப்புகள் கூட்டமைவு போன்ற எல்லா அளவுருக்களையும் கணக்கிடலாம் எல்லா அளவுருக்களும் ஒரு கூட்டமைப்பை எடுத்துக் கொள்ளும்போது டெல்டாஜி1 ஐக் காணலாம் இது டெல்டாஜி டார்ஷன் 1 மற்றும் b டெல்டா ஜி ஹைட்ரஜன் பிணைப்பு 1 க்கு சமம் மற்றும் டெல்டா ஜி 2 மதிப்பைப் பெறக்கூடிய கூட்டமைப்பு இரண்டை எடுத்துக் கொள்ளலாம் இப்போது பார்த்தால் இந்த டெல்டா ஜி அல்லது டெல்டா ஜிஎஸ் கூட்டமைப்பிலிருந்து கணக்கிடலாம் அல்லது ஒரு புரதத்தை எடுத்துக் கொண்டால் இதை அறிந்த மதிப்புகளில் இருந்து கணக்கிடலாம் இங்கே வேரியபில் மற்றும் கான்ஸ்டன்ட் என்றால் என்ன மாணவர் A கோஎஃபீஷியேன்ட்கள் வந்துள்ளன இது ஒரு b பிளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் டெல்டா ஜிஇன் சோதனை ரீதியாக அறியப்பட்ட சமன்பாடுகளை பொருத்தலாம் 100 சேர்மங்கள் இருந்தால் 100 சமன்பாடுகளை பெறலாம் பின்னர் இதை எவ்வாறு பொருத்தலாம் மாணவர் லீஸ்ட் ஸ்கொயர் கோட்பாடுகள் என்ற கொள்கையைப் பயன்படுத்தி அறிந்து கொள்ளலாம் மாணவர் லீஸ்ட் ஸ்கொயர் லீஸ்ட் ஸ்கொயர் இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி கான்ஸ்டன்ட் அனைத்தையும் கணக்கிடலாம் இப்போது உள்ள எந்த புதிய கூட்டமைப்பிற்கும் லிகெண்ட்டை உருவாக்க முடியும் புரதத்தைக் பார்த்தால் அனைத்து கான்ஸ்டன்ட் சிக்கலானதாக இருக்கும்போது எல்லா ஆற்றல் விதிகளையும் கணக்கிட்டு பொருத்தலாம் பின்னர் அதன் மதிப்பைப் டெல்டா ஜி இல் பெறலாம் இது இன்னும் 100 அல்லது 200 கூட்டமைப்பின் ஸ்கோரிங் பெற உதவும் எல்லா ஆற்றல் விதிமுறைகளையும் கான்ஸ்டன்ட்களையும் கணக்கிட்டு சமன்பாட்டில் பொருத்தினால் டெல்டா ஜியின் மதிப்பு கிடைக்கும் பின்னர் வரையறுக்கப்பட்ட அமைப்புகள் இருந்தால் டெல்டா ஜி இன் வரையறுக்கப்பட்ட சேர்மங்களை பெற்று அல்லது ஸ்கோரிங் செயல்பாடுகளை கொண்டு தரவரிசைப்படுத்தலாம் எனவே எம்பிரிகல் ஸ்கோரிங்கை பெறுவதன் நன்மைகள் மற்றும் தீமைகள் என்ன இந்த ஆற்றல் சொற்களை இந்த சக்தியை மட்டுமே கணக்கிட வேண்டும் என்பதால் இது மிக வேகமாக உள்ளது நேரடியாக பிணைப்பு உறவை மதிப்பிடலாம் ஏனென்றால் சமன்பாடுகள் மதிப்புகளை மதிப்பீடுகளுக்கு மாற்றாகப் பெறுகின்றன மேலும் அவை டெல்டா G மிகவும் எளிமையாக பெறலாம் எனவே தீமைகள் என்ன மாணவர் போதுமான டேட்டா ஏனெனில் எம்பிரிகல் ஸ்கோரிங்கை வளர்ப்பதற்கு டெல்டா G மதிப்பு தேவை ஆனால் டெல்டா ஆயிரக்கணக்கான சேர்மங்களுக்கு கிடைக்கிறது பின்னர் சிறந்த முடிவுகளைப் பெறலாம் ஆனால் டெல்டா G சில சேர்மங்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது உதாரணமாக ஏதேனும் குறிப்பிட்ட இலக்கு எடுத்துக் கொண்டால் பல சேர்மங்களைப் பெற முடியாது சிலவற்றை மட்டுமே பெற முடியும் இந்த விஷயத்தில் இந்த கட்டமைப்புகளைப் பெறுவதற்கான துல்லியம் மற்றும் அதன் பிணைப்பை சரியாகப் பிணைப்பது சரியானது அல்ல மேலும் பிணைப்பு இணைப்புகளில் உள்ள முரண்பாட்டை காணலாம் சில நேரங்களில் வெவ்வேறு ஆய்வகங்களால் அறிவிக்கப்படும் பிணைப்பு உறவு இதில் வேறுபட்டது இந்த குறிப்பிட்ட சமன்பாட்டுடன் பொருந்துவது கடினம் ஹைட்ரஜன் அணுக்களின் இடத்தைப் சார்ந்து இருக்க முடியும் ஏனென்றால் அவை வெவ்வேறு இடைவினைகளை உருவாக்குகின்றன எனவே ஹைட்ரஜன் அணுக்கள் எங்கு வைக்கப்படுகின்றன என்பதைப் பொறுத்தது தவறாக வைத்திருந்தால் ஹைட்ரஜன் பிணைப்பு உருவாக்கம் தொடர்பான பிரச்சினைகள் இருக்கும் பின்னர் பயிற்சித் தொகுப்பின் இடமாற்றத்தைப் பொறுத்து மோசமான கட்டமைப்புகளுக்கு பெனால்டி விதிக்கப்படுவதில்லை கட்டமைப்புகள் நன்றாக இல்லாவிட்டாலும் கூட அவை சரியாக தொடர்பு கொண்டால் நல்ல ஸ்கோரிங் இருக்கும் எம்பிரிகல் ஸ்கோரிங் செயல்பாட்டைக் கொண்டிருப்பதன் பல குறைபாடுகள் இவை ஆனால் நல்ல பகுதி என்னவென்றால் நல்ல எண்ணிக்கையிலான தொடர்பு மதிப்புகளைப் பெற்றால் மற்றும் நல்ல எண்ணிக்கையிலான கட்டமைப்புகள் கிடைத்தால் இந்த அனுபவச் செயல்பாட்டைப் பயன்படுத்தி எளிதாக நல்ல ஸ்கோரிங் பெறலாம் அடுத்தது ஒரு போர்ஸ் பீல்டு ஸ்கோரிங் ஆகும் இதன் பொருள் என்னவென்றால் பல்வேறு வகையான ஆற்றல்களைக் கணக்கிடுவது ஆகும் எனவே இங்கே இது முக்கியமாக மாணவர் வான் டெர் வால்ஸ் Refer Time 2301 வான் டெர் வால்ஸ் ஆற்றல் மற்றும் இந்த சொல் மாணவர் எலக்ட்ரோஸ்டாடிக் இந்த எலக்ட்ரோஸ்டாடிக் அம்பர் போர்ஸ் புலத்தில் பரவலாக பயன்படுத்தப்படும் முக்கிய சொற்கள் ஆகும் இது நன்கு ஆய்வு செய்யப்பட்டுள்ளது மேலும் இது பிசிகல் அடிப்படையில் அமைந்திருப்பதால் ஆற்றலைக் கணக்கிடலாம் இந்த ஆற்றலை எல்லாம் கூட்டமைப்பிற்கும் கணக்கிடலாம் புரதம் மற்றும் லிகெண்ட் இருந்தால் ஆற்றலைக் கணக்கிட முடியும் ஏனென்றால் தூரத்தை நேரடியாக ஆற்றலுடன் தொடர்புபடுத்தலாம் இதன் மதிப்பு குறைவாக இருந்தால் சாத்தியமான கூட்டமைப்பு அதிகமாக இருந்தால் சாத்தியமான கூட்டமைப்பு அல்ல என்று அறிந்து கொள்ளலாம் எனவே ஆற்றலைக் கணக்கிடக்கூடிய அனைத்து ஜோடிகளுக்கும் இது எளிதானது தீமைகள் என்ன இது சில குறிப்பிட்ட ஆற்றல்களை மட்டுமே பயன்படுத்துகிறது எடுத்துக்காட்டாக எலக்ட்ரோஸ்டாடிக் மற்றும் வான் டெர் வால்ஸ் ஆற்றல்கள் சரியானவை இந்த விஷயத்தில் அவை அதிகரிக்க சால்வேஷன் மற்றும் பிற வகை என்ட்ரோபி சொற்கள் தேவைப்படலாம் எனவே சிறந்த முடிவுகளைப் பெற இந்த சக்தி புலத்தை செம்மைப்படுத்த வேண்டும் சில நேரங்களில் எலக்ட்ரோஸ்டாடிக் மதிப்பீடு செய்யப்படுகிறது இந்த விஷயத்தில் மதிப்பீடுகளை விட எலக்ட்ரோஸ்டாடிக் மின்னாற்பகுப்பை வரிசைப்படுத்துவது கடினம் பின்னர் நேர்மறை எதிர்மறை சார்ஜ் செய்யப்பட்ட அணுக்கள் மட்டுமே இருந்தால் இந்த ஹைட்ரஜன் பிணைப்புகள் மற்றும் அனைத்தையும் புறக்கணித்து அவை மிக உயர்ந்த இடத்தில் இருக்கும் இதனை போர்ஸ் பீல்டு வகை ஸ்கோரிங் பயன்படுத்தும்போது கவனிக்க வேண்டும் இரண்டாவது அம்சம் என்னவென்றால் அவை பல்வேறு கான்ஸ்டன்ட்களையும் பயன்படுத்துகின்றன கான்ஸ்டன்ட்களும் முக்கியமானவை ஏனென்றால் அவை அறியப்பட்ட கட்டமைப்புகளிலிருந்து பெறப்பட்டவை இது பிணைப்பு அல்லாத இடைவினைகளைப் பெறும்போது இவை முக்கிய பங்கு வகிக்கின்றன நாம் 3 வெவ்வேறு வகை ஸ்கோரிங் பற்றி விவாதிக்கலாம் வெவ்வேறு வகையான ஸ்கோரிங் செயல்பாடுகள் என்ன வடிவம் மற்றும் கெமிக்கல் காம்ப்ளிமென்டாரிட்டி மாணவர் எம்பிரிகல் எம்பிரிகல் ஸ்கோரிங் செயல்பாடு மாணவர் போர்ஸ் பீல்டு போர்ஸ் பீல்டு அடுத்தது அறிவு அடிப்படையிலான ஸ்கோரிங் செயல்பாடு அறிவு அடிப்படையிலான ஸ்கோரிங் செயல்பாடு அதாவது அணுக்கள் எவ்வாறு லிகெண்ட் மற்றும் புரதத்தில் தொடர்பில் உள்ளன என்பதைப் பொறுத்தது இதனை கொண்டு புரதத்திற்கு ஒருபுறமும் லிகெண்டிற்கு ஒருபுறமும் மேட்ரிக்ஸ் உருவாக்கலாம் மேலும் இரண்டு அணுக்களுக்கு இடையிலான தொடர்புகளின் சாத்தியம் அல்லது புரோபாபிலிடி அறிந்து கொள்ளலாம் புரதத்தில் வெவ்வேறு அணுக்கள் என்ன மாணவர் CH NC மாணவர் H O N பிளஸ் O மைனஸ் S இதேபோல் லிகெண்ட் வெவ்வேறு வகையான அணுக்களைக் கொண்டிருக்கலாம் மற்றும் அணுக்கள் எவ்வளவு தூரம் விநியோகிக்கப்படுகின்றன என்பதைக் காணலாம் 5 ஆங்ஸ்ட்ரோம் அல்லது 4 ஆங்ஸ்ட்ரோம் என்ற தூரத்திற்குள் அவைகளின் ஜோடி விருப்பத்தை சரியாகக் காணலாம் ஒரு லிகெண்டிற்கு ஒரு N இருக்கிறதா இந்த N தொடர்பில் இருக்கிறதா இல்லையா N மற்றும் O ஆகியவை தொடர்பில் உள்ளனவா இல்லையா ஆகவே அவை இந்த விருப்பங்களை எடுத்துக்காட்டாக 3 5 ஆங்ஸ்ட்ரோம் தூரத்தின் அடிப்படையில் பெறுகின்றன மொத்த ரெசிடியூ ஜோடிகளில் எத்தனை ரெசிடியூ ஜோடிகள் வெவ்வேறு குறிப்பிட்ட குழுக்களில் ரெசிடியூஸ்களை சரியான மதிப்புகளில் இயல்பாக்குகின்றன இறுதியாக அணு தொடர்புகளை அறிய ஜோடிகளையும் தூரத்தையும் எடுத்துக் கொள்ளலாம் எனவே அணு தொடர்புகளின் அடிப்படையில் மொத்த தொடர்புகளின் எண்ணிக்கையை இயல்பாக்கி புரோபென்சிட்டி பெறலாம் இந்த ஆற்றல் சமன்பாட்டைப் பயன்படுத்தி ஆற்றல் திறனுக்கான புரோபென்சிட்டியை மாற்றலாம் இந்த புரோபென்சிட்டியின் ஆற்றலை மைனஸ் RT லாக்ரிதமிக் ஆக கணக்கிட்டு இந்த புரோபென்சிட்டியை பார்ட்டிஷன் கோஎஃபீஷியேன்ட் ஆக கருதலாம் அதாவது பல சாம்பிளிங்கிலிருந்து டேட்டாக்களை எடுத்து பின்னர் மைனஸ் RT யைப் பயன்படுத்தி இலவச ஆற்றலாக லாக்ரிதமிக் புரோபென்சிட்டியாக மாற்றலாம் இப்போது இந்த மதிப்புகளைப் புதிய புரதம் மற்றும் லிகெண்டிற்றுக்கு பெறலாம் ஒவ்வொரு ஜோடிகளுக்கும் இடையேயான தூரம் டெல்டா ஜி மதிப்புகள் தெரிந்தால் இந்த மதிப்புகளை சப்ஸ்டிட்டியூட் செய்து இறுதியாக டேட்டாகளையும் ஸ்கோரிங்களையும் பெறலாம் எந்த ஒரு கூட்டமைப்பிற்கும் இந்த முறையில் ஸ்கோர்களை பெறலாம் இது அறிவு அடிப்படையிலான ஸ்கோரிங் செயல்பாட்டை அடிப்படையாகக் கொண்டது இது எவ்வாறு செயல்படுகிறது எந்தவொரு குறிப்பிட்ட ஜோடி அணுக்களும் அவை விரும்பப்பட்டால் புதிய கூட்டமைப்பில் விருப்பமான ரெசிடியூஸ்களும் அணுக்களும் இருந்தால் அதற்கு அதிக ஸ்கோரிங் இருக்கும் இல்லை என்றால் குறைந்த ஸ்கோரிங் கிடைக்கும் அறியப்பட்ட புரத லிகண்ட் சேர்மங்களில் இந்த தொடர்புகள் கிடைப்பதைப் பொறுத்து இது புதிய கூட்டமைப்பினை ஸ்கோரிங் செய்யும் இது ஒரு வகையான எம்பிரிகல் ஆனது ஆனால் இது மிகவும் பொதுவானது ஏனெனில் இது பிணைப்புத் டேட்டாவுக்கு அதிக தூரம் என்பதால் அதிக எண்ணிக்கையிலான டேட்டாவை பெறலாம் ஏனெனில் அவற்றின் பிணைப்பு ஆற்றல் டேட்டா தேவையில்லை கிடைக்கக்கூடிய சேர்மங்கள் இருந்தால் போதும் எனவே அதைச் செய்யக்கூடிய நிறைய சேர்மங்கள் உள்ளன இதன் குறைபாடுகள் என்னவென்றால் அவை பொதுவாக ஜோடிவரிசை ஒன்றைப் பயன்படுத்துகின்றன இது பொட்டன்ஷியல் மீன் போர்ஸ் ஆனால் பிராபபிலிடி தொடர்பு கொள்ள A மற்றும் B முக்கியமாக சுற்றியுள்ள அணுக்களைப் பொறுத்தது இந்த விஷயத்தில் புரதத் லிகெண்ட் கூட்டமைப்பின் அனைத்து தொடர்புகளையும் சரியாக மேப்பிங் செய்வது கடினம் எனவே இரண்டாவது ஒன்று சீரான திரவ ஊடகத்தின் ஸ்டாடிஸ்டிக்கிலிருந்து உருவான ஹைபோதிசிஸ் ஆகும் ஆனால் இது சுற்றுச்சூழலில் உள்ள புரத லிகெண்ட் சேர்மங்களின் விஷயத்தில் முற்றிலும் பொதுவானது அல்ல இப்போது வேறுபட்ட ஸ்கோரிங் செயல்பாடுகளில் சில ஸ்கோரிங் செயல்பாடு சில அம்சங்களில் சிறப்பாக செயல்படுகிறது என்பது அடுத்த ஒருமித்த கருத்து ஆகும் எனவே ஒருமித்த ஸ்கோரிங் பெற பல ஸ்கோரிங் செயல்பாடுகளை ஒருங்கிணைக்க முயற்சிக்க வேண்டும் ஒன்று அனைத்து ஸ்கோரிங் செயல்பாடுகளையும் பயன்படுத்த வேண்டும் அல்லது வெவ்வேறு ஸ்கோரிங் செயல்பாடுகளிலிருந்து டேட்டாக்களை வெவ்வேறு வெயிட்டேஜுடன் பயன்படுத்த வேண்டும் இந்த பிணைப்பு உறவை முன்னறிவிப்பதற்கான எந்தவொரு ஒற்றை ஸ்கோரிங் செயல்பாட்டையும் விட அவை சிறந்தவை என்பதைக் காணலாம் எனவே பல்வேறு ஸ்கோரிங் செயல்பாடுகள் உள்ளன பல்வேறு ஸ்கோரிங் செயல்பாடுகள் என்ன என்பதை நாங்கள் விவாதித்தோம் மாணவர் வடிவ கம்பிளிமெண்டரி வடிவ காம்ப்ளிமென்டாரிட்டி மற்றும் கெமிக்கல் காம்ப்ளிமென்டாரிட்டி மாணவர் எம்பிரிகல் எம்பிரிகல் அடிப்படையிலான ஸ்கோரிங் செயல்பாடு மாணவர் போர்ஸ் பீல்டு போர்ஸ் பீல்டு அடிப்படையிலான ஸ்கோரிங் செயல்பாடு மாணவர் அறிவு அடிப்படையிலானது அறிவு அடிப்படையிலான ஸ்கோரிங் செயல்பாடு மாணவர் மற்றும் கன்சென்சஸ் கன்சென்சஸ் எவ்வாறு முக்கியமானது கன்சென்சஸ் எவ்வாறு செயல்படுகிறது மாணவர் இதில் பல அடங்கும் ஆமாம் ஏனெனில் ரேஷனல் நினைப்பில் டேட்டாவை வழங்கும் எந்த ஸ்கோரிங் செயல்பாட்டையும் எடுத்துக் கொண்டு ஒப்பிட்டுப் பார்த்தால் ஒற்றை ஒன்றைப் பயன்படுத்துவதை விட இது சிறப்பாக இருக்கும் எனவே இந்த விஷயத்தில் சோதனைத் தரவைப் பயன்படுத்த முயற்சிக்க வேண்டும் மேலும் வெவ்வேறு ஸ்கோரிங் செயல்பாடுகளைப் பார்த்து அவை ஸ்கோரிங் செயல்பாடுகளை ஒன்றிணைக்கின்றனவா எல்லா ஸ்கோரிங் செயல்பாடுகளையும் பயன்படுத்துகின்றனவா அல்லது வெவ்வேறு ஸ்கோரிங் செயல்பாடுகளிலிருந்து சில தகவல்களை எடுத்துக்கொள்கின்றனவா இறுதியாக இதில் ஒருமித்த கருத்தை பெற முயற்சித்தால் சிறந்த ஸ்கோரிங் செயல்பாட்டை சரியாகப் பெறலாம் இது பல்வேறு புரத லிகெண்ட் சேர்மங்களின் பிணைப்பு உறவைக் கணக்கிட உதவும் இதுபோன்ற சாம்பிளிங் மற்றும் ஸ்கோரிங் முறைகளைப் பயன்படுத்தும் பொழுது சேர்மங்களை ஸ்கிரீனிங் செய்ய முடியும் இது விர்ச்சுவல் ஸ்கிரீனிங் என்று அழைக்கப்படுகிறது இதனை அடுத்த வகுப்பில் நாம் விவாதிப்போம் எனவே சேர்மங்களைப் பெற்று பல்வேறு ஸ்கோரிங் செயல்பாடுகளை செயல்படுத்தும் மென்பொருள் லிட்டரேச்சரில் கிடைக்கின்றன எடுத்துக்காட்டாக போர்ஸ் பீல்டு அடிப்படையிலான மென்பொருளான கோல்ட்ஸ்கோர் டாக் மற்றும் ஆட்டோடாக் இதில் ஆட்டோடாக் என்பது பரவலாகப் பயன்படுத்தப்படும் பொது டொமைன் திட்டமாகும் இது கல்வி பயன்பாட்டிற்கு இலவசமாகக் கிடைக்கிறது கெம்ஸ்கோர் அல்லது பி பி போன்ற எம்பிரிகல் அடிப்படையிலான போர்ஸ் பீல்டு அல்லது கிளைட் எக்ஸ்ட்ரா பிரீசிஷன் அல்லது ஸ்டாண்டர்ட் பிரீசிஷன் மற்றும் பி எஃப் அல்லது ட்ரக்ஸ்கோர் அல்லது asp போன்ற அறிவு சார்ந்த திறன் உள்ளது எனவே லிட்டரேச்சரில் கிடைக்கக்கூடிய பல மென்பொருள்கள் மற்றும் வணிக ரீதியானது மற்றும் ஆட்டோடாக் இலவச கிடைக்கிறது எந்தவொரு மென்பொருளையும் புரதத்துடன் டாக்கிங்கை பெற பயன்படுத்தலாம் ஒருமுறை டாக்கிங் செய்தால் எடுத்துக்காட்டாக கண்டுபிடிப்பு விஷயத்தில் ஒரு தொகுப்பு சேர்மங்கள் இருந்தால் எனாமினில் இரண்டு மில்லியன் கலவைகள் மற்றும் துத்தநாகம் 35 மில்லியன் கலவைகள் உள்ளன இந்த தகவலைப் பயன்படுத்தி சாத்தியமான முன்னணி லிகெண்ட்களை எடுக்கலாம் எனவே இந்த வகுப்பில் நாங்கள் என்ன விவாதித்தோம் என்பதை சுருக்கமாகக் கூறுகிறோம் மாணவர் கணினி உதவி மருந்து கண்டுபிடிப்பு இந்த கணினி உதவி வலை வடிவமைப்பின் பல்வேறு அம்சங்கள் என்ன டாக்கிங் செய்வதற்கு தேவையான தகவல்கள் யாவை மாணவர் பிணைப்பு டேட்டா புரதமும் லிகெண்டும் தேவை மாணவர் லிகெண்ட் இரண்டு வகையான டாக்கிங் உள்ளது அதில் ஒன்று கடினமான டாக்கிங் மற்றும் நெகிழ்வான டாக்கிங் கடுமையான டாக்கிங் மற்றும் நெகிழ்வான டாக்கிங் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்ன மாணவர் இரண்டும் கடுமையானவை புரோட்டீன் பக்கத்தின் கடினமான டாக்கிங் கடினமான லிகெண்ட் ஆகும் மேலும் கன்பர்மேஷன்னை உருவாக்கலாம் நெகிழ்வான டாக்கிங்கில் இது புரதங்களாகும் வெவ்வேறு கன்பர்மேஷன்கள் உள்ளன இந்த விஷயத்தில் பல்வேறு கன்பர்மேஷன்களை உருவாக்க நேரம் எடுத்துக் கொள்ளும் மாணவர் நெகிழ்வான நெகிழ்வான டாக்கிங் சரியானது ஏனென்றால் பல்வேறு கன்பர்மேஷன்களை தேடலாம் எனவே டாக்கிங்கில் இரண்டு வெவ்வேறு முக்கிய அம்சங்கள் என்ன மாணவர் தேடல் அல்காரிதம் தேடல் அல்காரிதம் மாணவர் ஸ்கோரிங் செயல்பாடு ஸ்கோரிங் செயல்பாடு சரியானது எனவே பயன்படுத்தக்கூடிய பல்வேறு தேடல் அல்காரிதம்கள் யாவை மாணவர் சிஸ்டமேட்டிக் சிஸ்டமேட்டிக் தேடல் மற்றும் ஸ்டோக்காஸ்டிக் தேடல் சிஸ்டமேட்டிக் மற்றும் ஸ்டோக்காஸ்டிக் தேடல் இடையே உள்ள வேறுபாடு என்ன மாணவர் ஒன்று சீரற்றது சிஸ்டமேட்டிக் செய்ய வேண்டிய அனைத்தையும் முறையாக எடுத்துக்கொள்கிறது ஆனால் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளும் ஸ்டோக்காஸ்டிக் சீரற்ற சாம்பிளிங்கிற்கும் போசுக்கான பிராபபில் ஸ்கோரிங்கை பெறலாம் பல்வேறு வகையான ஆற்றல் செயல்பாடுகள் என்ன மாணவர் ஸ்கோரிங் செயல்பாடுகள் எனவே செயல்பாடுகளை வெவ்வேறு வகையான ஸ்கோரிங் செயல்பாடு காம்பிளிமெண்ட்டாரிட்டி அல்லது எம்பிரிகல் அனுபவத்தின் அடிப்படையில் அல்லது ஆற்றலைக் காணலாம் அல்லது புரோபென்சிடி மதிப்புகள் மற்றும் கன்சென்சஸ் கருத்துக்களைப் பயன்படுத்தலாம் எனவே இந்த சாம்பிளிங் ஸ்கோரிங் செயல்பாட்டைக் கொண்டிருந்தால் சேர்மங்களை டாக் செய்யலாம் மற்றும் லைப்ரரியில் ஒரு சேர்மம் இருந்தால் சாத்தியமான சேர்மங்களை கலவையாக அடையாளம் காண விர்ச்சுவல் ஸ்கிரீனிங் செய்யலாம் அடுத்த வகுப்பில் சேர்மங்களின் விர்ச்சுவல் ஸ்கிரீனிங் சிறந்தவற்றை சரியாக அடையாளம் காண்பது மற்றும் சாத்தியமான கலவைகளை எவ்வாறு பெறுவது பற்றி விவாதிப்போம் எடுத்துக்காட்டாக முன்னணி சேர்மங்களின் சாத்தியமான நாவல் தடுப்பான்களை அடையாளம் காண QSAR சாம்பிளிங்கள் எவ்வாறு சரியான முறையில் பயன்படுத்தப்படுகின்றன என்பதைப் அடுத்த சில வகுப்புகளில் பார்க்கலாம்